காலை வணக்கம்நண்பர்களேகடைசி சொற்பொழிவு நாம் மொத்த எடைபற்றியும்பின்னர்aerofoilமுக்கியத்துவத்தைப்பற்றியும்பொதுவான முறையில்விவாதித்தோம் அதுமட்டுமல்லாமல் நமது கிளிம்ப் ரேட் அதிகபட்சமாகஇருக்கும்போதும்அல்லதுகுறைந்தபட்சசக்திய உபயோகித்து பறக்கும் போதும் நமது வேகத்தின்தேவை என்னஎன்பதைப்பற்றியும் ஆலோசித்தோம் இன்று நான்ஏரோபாயில் எவ்வாறு முக்கிய பங்குவகிக்கிறதுஎன்பதை பற்றிபொதுவான முறையில் விவாதிப்போம் நாம் இந்த இடத்தில் ஏரோபாயில் முக்கியத்துவத்தை பற்றி அதிகமாகவிவாதிக்கப்போவதில்லைஏனென்றால்லிப்ட் எடைக்குசமமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முன்னதாகவே அறிவோம்

ஒருவடிவமைப்பாளராகநாம் முன்னதாகவே அறிவோம்liftஐ CL ஆக பார்க்காமல்CLCDபார்க்க வேண்டும் ஏனென்றால்லிப்ட்உருவாகும் பொழுதுஅதே சமயத்தில்ஒருdragஉருவாகும் அதை நான் induced dragஎன்றுகூறுவோம் ஆகையால் லிப்ட் CLCD பார்க்க வேண்டும் எனவே நாம் பல்வேறு வேகத்திலும் பல்வேறுநிலைமைகளும்பறக்கும் பொழுதுஎதில்CLCD அதிகபட்சமாககிடைக்கும் என்பதை நாம் அறிய முடியும் ஆகவே ஏரோபாயில் தேர்வில் இதுவரைகற்றதைசுருக்கமாக கூறமுயற்சித்தால்நான்பிறக்கும்போதுபயணவேகம் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் பிறகுதேவையான டேக் ஆப் அண்ட் லெண்டிங் தொலைவு என்ன என்பதையும் அறிய விரும்புகிறோம் அத்தோடு மட்டுமல்லாமல்ஸ்டால்வேகம் என்னஎன்பதையும்அறிய விரும்புகிறோம் ஏரோபாயில் தேர்ந்தெடுப்பது க்ரூஸ் வேகம் ஏன் முக்கியமாக இருக்கவேண்டுமென்றால்ஒருவடிவமைப்பாளராகநாம் குறைந்தபடசட்ராக்யை கொண்டு பறக்க வேண்டும் என்பதை அறிவோம் ஆனால்நமது க்ரூஸ் வேகம் subsonic இருந்தால்ட்ராக் பண்புகள்ஒரு மாதிரி அமையும் ஆனால் அதுவேTransonic அல்லது சப்சோனிக் வேகங்களில்பறந்தாள்விமானத்தின் ட்ராக் பண்புகள்வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஆகவே ஒவ்வொரு வேகத்தில்பறப்பதற்குதேவையானவிமானங்களைவடிவமைக்கும்போதுஅதன்ஏரோபாயில் வடிவம் வேறுபட்டிருக்கும் எடுத்துக்காட்டாகசூப்பர்சானிக் வேகத்தில் பறக்கும்விமானத்தின்முன்பகுதிமுடிந்தவரைகூர்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி இருந்தால் அதுகட்டுமானரீதியாக சரியாக இருக்கும் ஆனால் டேக் ஆப் அண்ட் லெண்டிங் வேகம் ஏன்அவ்வளவு முக்கியம் என்ற கேள்வி எழும் ஏன் என்றால் ஒரு தோராயமாக கணக்கிட்டால்ஸ்டாலின்வேகம்டேக் ஆப் அண்ட் லெண்டிங் வேகத்தைவிட 1 2 மடங்கு அதிகமாக இருக்கும் டேக்ஆஃப்மற்றும்லேண்டிங்வேகம் குறைவாக இருக்க விரும்பினால் நாம்ஸ்டால்லின்வேகம்குறைவாகவேஇருக்கும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இது மறைமுகமாக எதைகூறுகிறதுஎன்றால்இந்நிலையைஅடைவதற்குCLmax இன் மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே ஏரோபாயில் தேர்ந்தெடுக்கும்பொழுதுCLmaxஇன் மதிப்பு அதிகமாக இருத்தல் வேண்டும் எனவே ஆரம்பத்தில் நாம் ஒருஏரோபாயில் தேர்ந்தெடுத்துள்ளோம் இதில்CLmaxஅதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நாம்CLmax அதிகமாகதேர்ந்தெடுத்துள்ளோம்என்றால்ட்ராக்கைபொருத்தவரைநாம்விட்டுக்கொடுக்கதயாராக இருக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல்ஸ்டால்லின்கோணமும்குறைவாகவேஇருக்கும் ஆகவேஇவ்விடங்களில்நாம் பிளாப்ஸ்பயன்படுத்துகிறோம் நாம் சிலடிகிரிகள்உதாரணமாக 10 20 30டிகிரிகள்பிளாப்ஸ்கீழே வைத்தாள் CLmaxமேன்படுவதைஉறுதி செய்கிறோம் நான் ஒரு ஏரோபாயில் தேர்ந்தெடுக்கும்பொழுது டேக் ஆப் அண்ட் லெண்டிங் தொலைவுமனதில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால்டேக் ஆப் அண்ட் லெண்டிங் தொலைவு குறைவாக இருந்தால் தேர்ஸ்ட் டு வெயிட் விகிதம் குறைவாக இருக்கும்ஸ்டால் வேகம் மிகவும்குறைவாகவேஇருக்கும் நாம் ஒரு ஏரோபாயில் தேர்ந்தெடுக்கும்பொழுது அதன்ஸ்டால் லின்வேகம்என்னவென்றுஅறிய விரும்புகிறோம் ஸ்டால் லின்வேகம்எப்பொழுதுமேகம்மியாகஇருப்பதையேவிரும்புகிறோம் ஆனால் அது தேவையான அளவைவிட கம்மியாக இருத்தல் கூடாது எனவே அது காற்று மற்றும் சுற்றுச்சூழல்நிலைமைகளுக்குமிகவும்உணர்திறன்தராமல் இருக்கும் CLmaxமதிப்புஸ்டால்லின்வேகத்திற்குதலைகீழாசார்ந்ததாகஇருப்பதால்CLmax இன் மதிப்பு அதிகமாக இருத்தல் நன்று ஏனென்றால்ஒரு விமானம்ஸ்டால்நிலையைஅடைவதற்குமுன்பு அதன் செயல்திறன் எவ்வாறுஇருக்கிறது என்பது மிகவும்அவசியமாகிறது ஏனென்றால் அதுவேசிறந்தஎண்டுறன்ஸ் கானதன்மையைதருகிறது இந்தஸ்டால் அங்கிள் முக்கிய பங்குவகிக்கிறது எனவே ஒரு ஏரோபாயில்தேர்ந்தெடுக்கும்பொழுது அதன்ஸ்டால் அங்கிள் அதிகமாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் நாம் ஏரோடையனாமிக் திறன் பற்றி பார்க்கும் பொழுது நாம் CLCDmaxஐ பார்த்தோம் அது அதிகமாக இருக்கவேண்டும்என்பதையும் கண்டறிந்தோம் இவையாவும் ஒரு ஏரோபாயில் பொருத்தமட்டில்தான்இந்த ஏரோபாயில் ஒரு முழுரேக்கையாகவடிவமைக்கும்பொழுது புதியஅளவுரு ஒன்று இதில் வருகிறது அதைநாம் நன்கு அறிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் ஒருஏரோபாயில் திக்னெஸ் டு கார்ட் விகிதம் முக்கிய பங்கு வகிக்கிறது tcகம்மியாக இருக்கும் இடத்தை விட அதிகமாக இருக்கும் இடத்தில் காற்று வேகமாக முடுக்கப்படுகிறது அத்தோடு மட்டுமல்லாமல் இது மற்றொரு நன்மை ஏற்படுகிறதுஅது என்னவென்றால் இறக்கைகளின் உட்பகுதியில் நமக்கு அதிக இடம் கிடைக்கிறதுஎனவே அங்கு நாம் எரிபொருள்களை அதிகமாக சேமித்து வைக்க முடியும் ஆனால்tcஅதிகப்படுத்தும் பொழுது ட்ராக் அதிகரிக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல்MCRரும் குறைகிறதுஎனவே தீமையை அதிகப்படுத்தும் பொழுது நாம் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் பெரிய ஏரோடைனமிக்ஸைப் பற்றி யோசிக்காமல் ஒரு வடிவமைப்பாளராக இந்த tc பெரிதாக இருக்கிறதா என்று பார்த்தால் ஓட்டம் வீழ்ச்சியடைவதை விட வேகமாக துரிதப்படுத்துகிறது அதிக பாதகமான அழுத்தம் சாய்வு ஒரு பகுதி இருக்கக்கூடும் மேலும் ஓட்டம் ஒரு விதத்தில் பிரிக்கப்படலாம் இது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் ஒரு லேமினார் ஓட்டம் ஏரோஃபாயிலை வடிவமைக்கிறீர்கள் என்றால் ஓட்டம் ஒரு லேமினார் ஓட்டமாக இருக்காது நீங்கள் விரும்புவதை விட விரைவில் ஓட்டம் கொந்தளிப்பாக மாறும் எனவே tcயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இப்போது நாம் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் தரவுத்தளத்தைப் பயன்படுத்த வேண்டிய பல்வேறு வகையான ஏரோஃபாயில்களுக்கான தரவை நான் உருவாக்கும்போது இப்போதெல்லாம் நாங்கள் NACA ஏரோஃபாயிலை அழைக்கிறோம் நிச்சயமாக எங்களிடம் தனிப்பயனாக்கப்பட்ட ஏரோஃபாயில் உள்ளது ஆனால் தரவு எப்போது உருவாக்கப்பட்டது என்பதைப் பார்த்தால் அது எங்களுக்கு tc விநியோகத்தை வழங்கும் முன்னணி விளிம்பில் ஆரம் இது CLCD அதிகபட்சமாக எந்த வேகம் என்று சொல்லும் நாம் அடையக்கூடிய CLmax என்னவாக இருக்கும் மேலே உள்ள அனைத்து அளவுருக்கள் பட்டியலிடப்படும் எங்கள் தேவைகளுக்கு ஏரோஃபாயிலை தேர்வு செய்ய வேண்டும் எனவே நாங்கள் மீண்டும் NACA ஏரோஃபைல் சகாப்தத்திற்குச் செல்வோம் மேலும் ஏரோஃபாயில் என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கான சில பெயரிடல்களின் விளக்கத்தைப் பார்ப்போம் அதன் சிறப்பு அம்சங்கள் என்ன இதன் மூலம் அந்த பெயர்களின் அடிப்படையில் ஏரோஃபாயில் தேர்ந்தெடுக்கலாம் நாம் பெயரிடலுக்குச் செல்வதற்கு முன் ஒரு வடிவமைப்பாளராக நாம் அந்தச் செல்லுமுன் அந்த பெயரிடலின் மூலம் தரவுத்தளத்தைப் புரிந்துகொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ட்ராக் போலார் நாம் நினைவு கூர்ந்தால் ஒரு ஏரோஃபாயிலின் CL மற்றும் CD இந்த வகையான வடிவத்தை எடுக்கும் இது குறைந்தபட்ச CD என்று நாங்கள் கூறுகிறோம் ஒரு வாளி உருவாக்கம் உள்ளது பொதுவாக இந்த வகையான ஏரோஃபாயில் CLCD ஒரு வாளியைக் காண்பிக்கும் அதை நாம் லேமினார் வாளி என்று அழைக்கிறோம் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த பிராந்தியத்தில் நாம் பார்த்தால் CL இன் அதிகரிப்பு கூட CD அதிகரிப்பு இல்லை ஆனால் மற்ற வகை ஏரோஃபாயில்களைப் பார்த்தால் CL அதிகரிப்பு இருந்தால் CD இங்கேயே அதிகரிக்கும் எனவே ஒரு வடிவமைப்பாளராக நாங்கள் ஒரு லேமினார் வாளி வகை ஏரோஃபாயிலை விரும்புவோம் இதனால் வெவ்வேறு செயல்பாட்டுத் தேவைகள் காரணமாக CL ஐ மாற்றினாலும் கூட நாம் ஒரு ட்ராக் அதிகரிப்பைக் கொடுக்க மாட்டோம் ஆனால் இது பொதுவாக ஒரு லேமினார் ஏரோஃபாயில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெயரிடல் வாரியாக அவை பெரும்பாலும் 6 தொடர் ஏரோஃபாயில் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் லேமினார் இருந்தால் லேமினார் வாளி வகை ஏரோஃபாயில் சிக்கல் உள்ளது கட்டுமானத்தில் குறைபாடு பொருளில் சிறிதளவு குறைபாடு இருந்தாலும் ஓட்டம் உடனடியாக கொந்தளிப்பாகிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் 6 சீரிஸ் அல்லது 6 சீரிஸ் அல்லது தனிப்பயனாக்கப்பட்ட 6 சீரிஸ் ஏரோஃபாயிலின் வழித்தோன்றலைப் பயன்படுத்துவார்கள் இது 7 சீரிஸ் 8 சீரிஸுக்கு எல்லாவற்றையும் கொண்டுள்ளது யோசனை என்னவென்றால் நாம் தேடும் மூக்கு ஆரம் என்ன CP 0 ஆக மாறுவதை நாம் கண்டுபிடிப்பது என்ன CP0 tc இடத்தில் மட்டுமே இருப்பது அவசியமில்லை ஏனெனில் Cp 0 முக்கியமான அளவுருவாகும் ஏனென்றால் இதிலிருந்து அழுத்தம் சாய்வு மாறுபடும் அது எவ்வாறு செயல்படும் இது ஓட்டம் பிரிக்கும் உரிமைக்கு பொறுப்பாகும் இந்த பின்னணியுடன் பெயரிடல் பகுதிக்கு வருவோம் கிடைக்கக்கூடிய அனைத்து பெயரிடல்களையும் பற்றி நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் புத்தகங்களைப் படிப்பதன் மூலம் எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியவற்றைத் தவிர சிலவற்றைப் பற்றி விவாதிப்போம் ஏன் இந்த பெயர்கள் அந்த பெயரிடல்களில் இருந்து ஒரு வடிவமைப்பாளர் எவ்வளவு தகவல்களை எடுக்க முடியும் பெயரிடலுக்குச் செல்வதற்கு முன்பு இன்னும் சில வடிவமைப்பாளரின் முன்னோக்குகளைச் சேர்க்கிறோம் குறிப்பாக தடிமன் விகிதம் எப்படி ஒரு உணர்வைப் பெறுவதற்கு ஒரு ஏரோஃபாயில் ஓட்டப் பிரிப்பைப் பொறுத்தவரை மிகவும் பொதுவான முறையில் குறிக்கும் ரெய்மேர் புத்தகத்திலிருந்து ஒரு உரையைக் குறிப்பிடுகிறோம் எனவே தலைப்பை ஒரு கடையாக வழங்குகிறோம் இது ஒரு முக்கியமான பங்கு சில ஏரோஃபாயில் லிப்டில் படிப்படியாகக் குறைப்பதைக் காண்போம் சில ஏரோஃபாயில் லிப்டில் வன்முறை இழப்பைக் காண்பிக்கும் மற்றும் விரைவான தருணத்தில் விரைவான மாற்றத்தைக் காண்பிக்கும் எடுத்துக்காட்டாக நாங்கள் கேம்பர்டு ஏரோஃபாயில் சிறகுகளை எடுத்துக் கொண்டால் CLmax அதிகமாக இருக்கும் ஆனால் அது மிகப்பெரிய CLmax எதிர்மறையாக இருக்கும் எனவே நாம் அதை எறிந்தால் அதன் இயல்பான போக்கு கீழே போகிறது எனவே Raymer பார்வையில் அவர் 3 வகையான ஸ்டால்களை விளக்கியுள்ளார் இது அவரது அனுபவத்தின் மிக அற்புதமான சுருக்கமாகும் அவர் ஒரு கொழுப்பு ஏரோஃபாயில் பற்றி பேசுகிறார் இது பண்புகளை வட்டமான லீடிங் எட்ஜ் ல் கொண்டுள்ளது நாம் ஒரு ஏரோஃபாயில் வரைந்தால் லீடிங் எட்ஜ் வட்டமானது ஏரோஃபாயிலின் மையத்தில் ஒரு புள்ளியைக் குறிப்போம் tc என்பது கார்ட் விகிதத்திற்கான தடிமன் மற்றும் இது 14 சதவீதத்தை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் tc விகிதம் என்ன ஏரோஃபாயில் பற்றி நாங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை அது எப்படி இருக்கிறது அறை வரி என்றால் என்ன ஒரு கேம்பர் வரியைப் பார்ப்பது எப்படி எனவே உங்களுக்காக இதைச் செய்யட்டும் நீங்கள் ஏற்கனவே 2 படிப்புகளைச் செய்துள்ளதால் நீங்கள் இதை எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன் இது ஒரு லீடிங் எட்ஜ் மற்றும் இங்கே ட்ரைக்ளிங் எட்ஜ் ல் உள்ளது மேலும் இந்த தூரம் ஒரு கார்ட் என்று அழைக்கப்படுகிறது நாம் இதைப் போன்ற ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக் கொண்டால் நடுத்தர பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது எனக்கு கேம்பர் கோட்டைக் கொடுக்கும் இது கேம்பர் கோடு மற்றும் இது tc விகிதம் அல்லது தடிமன் கார்ட் மூலம் பரிமாணப்படுத்தப்பட்டதாகும் எனவே கேம்பர் என்றால் என்ன பொது அறிவுடன் கேம்பர் என்றால் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் நாம் எப்போதும் வரையறையைப் பின்பற்ற வேண்டியதில்லை எனவே சராசரி கேம்பர் கோட்டிற்கும் கார்ட் கோட்டிற்கும் இடையிலான அதிகபட்ச தூரம் முக்கியமானது இது கார்ட் கோட்டுக்கு செங்குத்தாக அளவிடப்படுகிறது எனவே சராசரி கேம்பர் கோட்டிற்கும் கார்ட் கோட்டிற்கும் இடையிலான அதிகபட்ச தூரத்தைப் பற்றி பேசுகிறோம் இது கார்ட் கோட்டுக்கு செங்குத்தாக அளவிடப்படுகிறது எனவே அதுதான் கேம்பர் கார்ட் வரி இது போன்றது மற்றும் சராசரி கேம்பர் வரி இது போன்றது நான் சராசரி நிலையை எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் 4 இலக்க பெயரிடலுடன் தொடங்குவோம் இது NACA எனவே NACA 2412 என்று சொல்லலாம் 2 இலிருந்து நாம் பெறும் தகவல்கள் கார்ட் சதவீதத்தில் அதிகபட்ச கேம்பர் ஆகும் எனவே அதிகபட்ச கேம்பர் 0 02c ஆகும் இந்த 4 எதைக் குறிக்கிறது லீடிங் எட்ஜ்லிருந்து நாளத்தின் பத்தில் ஒரு இடத்தில் அதிகபட்ச கேம்பர் இருப்பிடம் இந்த 12 என்பது கார்ட் சதவீதத்தில் அதிகபட்சம் t c ஆகும் எனவே 0 12 சி அல்லது tc 12 ஆகும் t c அதிகபட்சம் 12 எனவே ஒரு NACA 4 இலக்க பெயரிடலைக் கண்டவுடன் இந்த எண்ணிலிருந்து உடனடியாக தகவல்களை எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் 4 இலக்க பெயரிடலுக்குப் பிறகு இப்போது 5 இலக்க பெயரிடலைப் பற்றி விவாதிக்கிறோம் நாம் NACA 23012 ஐக் காணலாம் வழிகாட்டல் அல்லது படிக்க வேண்டிய திசை என்னவென்றால் முதல் இலக்கத்தால் 32 பெருக்க வேண்டும் என்பது பத்தாவது வடிவமைப்பில் CL ஐ வழங்கும் எனவே முதல் இலக்கத்துடன் 32 ஐ பெருக்கினால் 3 கொடுக்கிறது எனவே CL 0 3 ஆக இருக்கும் அடுத்த 2 இலக்கங்கள் யாவை அதிலிருந்து தகவல்களை எவ்வாறு எடுப்பது அடுத்த 2 இலக்கத்தை 2 ஆல் வகுக்க வேண்டும் இது நாணயத்தின் சதவீதத்தில் முன்னணி விளிம்பிலிருந்து நாண் வரியுடன் அதிகபட்ச கேம்பர் இருப்பிடத்தை நமக்கு வழங்கும் எனவே அடுத்த 2 இலக்கங்கள் 30 ஆகும் 30 ஐ 2 ஆல் வகுத்தால் அது 15 ஆக இருக்கும் ஆனால் அதிகபட்ச கேம்பர் முன்னணி விளிம்பில் இருந்து கார்ட் கோடுடன் உள்ளது என்று அது கார்ட் சதவீதத்தில் இருக்கும் என்று அது கூறுகிறது எனவே 15 ஐ நூலால் வகுத்தால் 0 15 சி கடைசி 2 இலக்கமானது tc அதிகபட்ச சதவீதத்தைக் கூறுகிறது இது 12 ஆகும் எனவே tc அதிகபட்சம் 12 ஆகும் எனவே 5 இலக்க ஏரோஃபாயிலிலிருந்து பெயரிடலில் இருந்து நாம் பெறும் தகவல் இது 5 இலக்க பெயரிடலுக்குப் பிறகு 6 தொடர் பெயரிடலைப் பற்றி பேசுகிறோம் 6 தொடர் என்பது ஒரு லேமினார் வகை ஏரோஃபாயில் ஆகும் உதாரணத்தை NACA 641212 என எடுத்துக்கொள்வோம் முதல் இலக்கத்தின் பொருள் என்ன 6 என்பது பெயரிடலுக்கான தொடர் பதவி மேலும் 6 தொடர் ஏரோஃபைல் லேமினார் ஓட்டம் கொண்ட பகுதியை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏரோஃபாயிலின் நன்மை என்னவென்றால் லிப்ட் குணகத்தின் ஒரு சிறிய பகுதிக்கு மேல் இழுப்பது கணிசமாகக் குறைக்கப்படலாம் ஏனெனில் லேமினார் குறைக்கப்பட்ட இழுவைக் கொடுக்கும் என்பது எங்களுக்குத் தெரியும் ஆனால் உற்பத்தியாளரைப் பொறுத்தவரை இது ஒரு சவாலாக மாறும் குறிப்பாக இறக்கையின் மேற்பரப்பு பராமரிப்பு உண்மையில் இது மேற்பரப்பின் தூய்மையை எடுத்துக் கொண்டால் அதுவும் ஒரு சவாலாகும் சிறிதளவு தூய்மையற்றதாக இருந்தாலும் அல்லது இறக்கையில் அமர்ந்திருக்கும் வெளிநாட்டு உறுப்பு இருந்தாலும் ஓட்டத்தை கொந்தளிப்பாக மாற்றக்கூடும் எனவே அது முதல் இலக்க 6 ஐப் பற்றியது இப்போது அடுத்த இலக்கமானது 4 ஆகும் இது நாளின் பத்தில் ஒரு பகுதியிலுள்ள குறைந்தபட்ச அழுத்தத்தின் இருப்பிடத்தைக் கூறுகிறது இது விங் ஏரோஃபாயில் என்றால் முடுக்கம் இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே அழுத்தம் வீழ்ச்சி இருக்கும் பின்னர் குறைந்தபட்ச அழுத்த புள்ளியுடன் ஒத்த ஒரு புள்ளி இருக்கும் அது இங்கே விளக்கப்பட்டு வருவதால் லீடிங் எட்ஜ்லிருந்து 0 4 சி என்பது அழுத்தக் குணகம் குறைந்தபட்சமாக இருக்கும் ஒரு புள்ளியைக் கொண்டுள்ளது மூன்றாவது இலக்க 1 எதைக் குறிக்கிறது 1 க்கு சமமான லிப்ட் குணகத்தில் குறைந்த ட்ராக் பராமரிக்கப்படுவதை 1 குறிக்கிறது வடிவமைப்பு லிப்ட் குணகம் 0 2 க்கு கீழே இந்த 0 2 எங்கிருந்து வந்தது இது இங்கிருந்து அடுத்தது 2 எனவே 0 2 என்பது வடிவமைப்பு லிப்ட் குணகம் என்பது இங்கிருந்து நமக்குத் தெரியும் மேலே 0 1 மற்றும் 0 2 க்கு கீழே நாம் ட்ராக் குணகம் இருக்கும் என்று இது நமக்கு சொல்கிறது எனவே குறைந்த ட்ராக் பராமரிக்கப்படுவதை இது குறிக்கிறது 6 தொடர் அல்லது லேமினார் வகை ஏரோஃபாயில் குறிப்பிடும்போது ஒரு லேமினார் வாளி உள்ளது இது சி 1 ஆக இருக்கும் வடிவமைப்பாக இருந்தால் 0 1 கீழே இருக்கும் என்று நம்புகிறோம் அது குறைந்த இழுவை உள்ளமைவைக் கொண்டிருக்கும் இதுவும் முக்கியமானது ஏனென்றால் ஒரு வடிவமைப்பாளராக நாம் வடிவமைப்பு CL இல் பறக்கப் போவதில்லை என்பதை எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நிபந்தனைகள் என்ன எங்கள் ஏரோஃபைல் உகந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டதா இல்லையா எனவே இது இந்த t c உடன் நமக்கு உதவுகிறது t c அதிகபட்சம் 12 மற்றும் 0 6 க்கு சமம் இது 6 தொடர் பெயரிடலில் இருந்து நாம் பெறும் கூடுதல் தகவல் இது 60 கார்ட் க்கு மேல் சொல்கிறது இது 60 கார்ட் ஆகும் இங்கு அழுத்தம் விநியோகம் சீராக மற்றும் கூர்மையாக உள்ளது எனவே கோர்ட் 60 க்கும் மேலாக இருத்தால் அழுத்தம் விநியோகம் ஒரே மாதிரியாக இருக்கும் அதுவும் முக்கியம் மினிமம் ட்ராக் அல்லது ஓட்டம் பிரிப்பதைக் குறைப்பது பற்றி நீங்கள் பேசும்போது ஸ்டால் மற்றும் அந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கும் அதுவும் சூப்பர் கிரிட்டிகல் ஏர்ஃபாயில் பற்றி நான் பேசும்போது மிகவும் தெளிவாக இருக்கிறது இவை உங்களுக்குத் தெரிந்த ஒன்றுதான் ஒரு சூப்பர் கிரிட்டிகல் ஏர்ஃபாயிலை வரையறுப்பதுடன் இது 0 6 க்கு சமமான மிக முக்கியமானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் கோர்ட் விநியோகத்தில் 60 சீரானது என்பது புரியும் ஏரோஃபாயில் பற்றிய ரேமரின் கருத்தோடு நான் தொடங்கினேன் ஒரு வடிவமைப்பாளர் நான் சில புள்ளிகளைத் தொடங்கினேன் பின்னர் நான் மீண்டும் பெயரிடலுக்குச் சென்றேன் மீண்டும் இருக்கிறேன் திரும்ப வருகிறேன் ஒரு வடிவமைப்பாளரிடம் இருப்பதை தயவுசெய்து பாராட்டுங்கள் இந்த பெயரிடல்கள் அனைத்தும் சிறந்த கோட்பாடு ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் எப்படி உணருகிறீர்கள் அவர் ஏரோஃபாயிலை கொழுப்பு ஏரோஃபாயில் மெல்லிய ஏரோஃபைல் மிக மெல்லிய ஏரோஃபாயில் என வகைப்படுத்தினார் மிக பருமன் ஏரோஃபாயில் என்னவென்றால் பொதுவாக ஏரோஃபாயில் வட்டமான லீடிங் எட்ஜ்ல் மற்றும் t c 14 சதவீதத்திற்கு சமம் அல்லது அதிகமானது அத்தகைய ஏரோஃபாயிலை ஸ்டாலுக்கு அருகில் நாம் காண்பது முக்கியம் நாம் ஸ்டால் பற்றி விவாதிக்கிறோம் ஒரு ஏரோஃபாயில் ஸ்டாலுக்கு அருகில் பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஏனெனில் இது கையாளுதல் குணங்களை தீர்மானிக்க போகிறது இது மிக முக்கியமான வடிவமைப்பு அளவுரு 14 க்கும் அதிகமான வட்டமான லீடிங் எட்ஜ்ல் tc கொண்ட கொழுப்பு ஏரோஃபாயிலுக்கு ட்ரைக்ளிங் எட்ஜ் இருந்து ஏரோஃபைல் ஸ்டால்கள் ஆகிறது பின்னர் கொந்தளிப்பான எல்லை அடுக்கு அங்கிள் ஆப் அட்டாக் அதிகரிப்பதால் எல்லை மிகவும் கொந்தளிப்பு ஆகிறது மற்றும் ஆல்பா அதிகரித்ததால் ஓட்டம் பிரித்தல் ட்ரைக்ளிங் எட்ஜ்ல் இருந்து தொடங்குகிறது பிறகு லீடிங் எட்ஜ் நோக்கி நகர்கிறது லிப்ட் இழப்பு படிப்படியாக நடக்கிறது இது மிகவும் முக்கியமான ஒன்று மற்றும் பிட்ச்சிங் மும்மெண்ட் மாற்றங்கள் சிறியவை இந்த லிப்ட் இழப்பு படிப்படியாக புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பிட்ச்சிங் மும்மெண்ட் மாற்றங்களைத் புரிந்துகொள்வது சிறிய மாற்றங்கள் இது ட்ரைக்ளிங் எட்ஜ் இருந்து தொடங்குகிறது மற்றும் நீங்கள் அங்கிள் ஆப் அட்டாக் அதிகரிக்கும்போது எல்லை அடுக்கு கொந்தளிப்பாகிறது இது நேரடியாக ட்ராக் அழைத்து செல்கிறது இது ஒரு ஏரோஃபைல் என்று நான் இதை வரைய முயற்சித்தால் அங்கு t c 14 ஐ விட அதிகமாக இருக்கும் நான் அவற்றை கவனித்தால் அது ட்ரைக்ளிங் எட்ஜ்ல் இருந்து ஸ்டால்கள் ஆகிறது எனவே நான் அங்கிள் ஆப் அட்டாக் அதிகரிக்கும்போது பிரிப்பு ட்ரைக்ளிங் எட்ஜ்ல் இருந்து ஸ்டாலில் ஆகிறது இந்த ஸ்டால்கள் அல்லது பிரித்தல் லீடிங் எட்ஜ் நோக்கி நகர்கிறது இறுதியாக முழு ஓட்டமும் பிரிக்கிறது அந்த செயல்பாட்டில் லிப்ட் இழப்பு படிப்படியாக இருக்கும் பிட்ச்சிங் மொமெண்ட் சிறியதாக இருக்கும் ரேமர் இந்த கொழுப்பைப் பற்றி பேசும் போது இதுதான் அவர் கருத்து அவை t c 14 ஐ விட அதிகமாக இருக்கும் ஏரோஃபாயில் இப்படிதான் இருக்கும் நீங்கள் வடிவமைப்பாளராக இருந்தால் இந்த கவனிப்புக்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இதேபோல் அவர் மெல்லிய ஏரோஃபாயில் பற்றி பேசியுள்ளார் மெல்லிய ஏரோஃபாயில் பற்றி நான் இனி பேசுவேன் அந்த கொழுப்பு ஏரோஃபாயில் பற்றி அடுத்து பார்ப்போம் Refer Slide Time 3307 இப்போது மெல்லிய ஏரோஃபாயிலை பற்றிய ரேமரின் கருத்தை பார்ப்போம் பொதுவாக tc 6 முதல் 14 வரை சுமார் 9 10 இருக்கும் நாங்கள் மெல்லிய ஏரோபாயில் பற்றி பேசினோம் அவை ஒரு வடிவமைப்பாளரின் மொழியில் அதை மிதமான தடிமன் என்று அழைக்கிறோம் மிதமான தடிமன் என்றால் என்ன 9 10 அது போன்றது 12 க்கு வரும் தருணம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏனெனில் அது இனி மிதமான தடிமன் இல்லை அந்த ஏரோஃபாயில்களின் அழகு என்ன மூக்குக்கு அருகில் ஓட்டம் மிகச் சிறிய கோணத்தில் பிரிக்கிறது மிகவும் சிறிய அங்கிள் ஆப் அட்டாக்யில் ஓட்டத்தின் மிகச் சிறிய கோணம் பிரிக்கிறது ஆனால் சிறிய கோணத்தில் அது பிரிக்கிறது ஆனால் மீண்டும் இணைக்கிறது ஆனால் நாம் அங்கிள் ஆப் அட்டாக்யின் கோணத்தை அதிகரிக்கும்போது மீண்டும் இணைத்தல் இல்லை திடீரென்று ஓட்டம் ஸ்டால்கள் ஆனாலோ அல்லது ஓட்டம் பிரிக்கிறது என்றால் CL மற்றும் மற்றும் பிட்ச் மொமெண்ட்ல் திடீர் மாற்றம் உருவாகும் ஒரு வடிவமைப்பாளர் இதில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏந்த வகை ஏரோஃபாயிலுடன் பணிபுரிகிறீர்கள் என்று நீங்கள் என்ன விமான நிலையில் பறக்கிறீர்கள் நீங்கள் எந்த அங்கிள் ஆப் அட்டாக் நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே அமையும் எனவே பொதுவாக நான் மீண்டும் சொன்னால் சிறிய அங்கிள் ஆப் அட்டாக்கில் பிரிப்பு உள்ளது ஆனால் அது மீண்டும் இணைகிறது ஆனால் அங்கிள் ஆப் அட்டாக் அதிகரிக்கப்படுவதால் மீண்டும் இணைத்தல் நடைபெறாது மற்றும் திடீரென்று முழு ஓட்டமும் பிரிந்து செல்வதை நீங்கள் காண்பீர்கள் மிக திடீரென்று ஓட்டம் பிரிக்கிறது ஆனால் இது லீடிங் எட்ஜ்ல் இருந்து ட்ரைக்ளிங் எட்ஜ்ல் நடக்கிறது இது முக்கியமானது ஓட்டம் பிரித்தல் லீடிங் எட்ஜ்ல் இருந்து ட்ரைக்ளிங் எட்ஜ்ல் தொடங்குகிறது ட்ரைக்ளிங் எட்ஜ்ல் இருந்து லீடிங் எட்ஜ்ல் பிரியும் கொழுப்பு ஏரோஃபாயில் போலல்லாமல் இது உள்ளது எனவே லிப்ட் இழப்பு படிப்படியாக இருந்தது ஆனால் இங்கே அது லீடிங் எட்ஜ்ல் இருந்து தொடங்குகிறது எனவே லீடிங் எட்ஜ்ல் லிப்ட் உருவாகுதல் என்பது அதிகம் இருக்கும் ஆகவே இது இயற்கையாகவே மகத்தானது ஒரு வேலை அந்த பகுதி ஸ்டால் செய்தால் இயற்கையாகவே லிப்ட் ஸ்டால் மிகவும் திடீரெனவும் இயற்கையாகவும் இருக்கும் லிப்ட் கோஎபியின்ட் மற்றும் பிட்ச் மொமெண்ட் கோஈபியின்ட் ஆகியவற்றில் திடீர் மாற்றங்கள் இருக்கும் எனவே இது ஒரு மிதமான தடிமன் உடைய ஏரோஃபாயிலுக்கு நீங்கள் பணிபுரியும் போது இதுதான் உங்கள் கதை இதுவே நாம் மெல்லிய ஏரோஃபாயில் என பெயரிடலில் கூறுகிறோம் மிக மெல்லிய ஏரோஃபைல் பற்றி கடைசியாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மெல்லிய ஏரோஃபைல் மீண்டும் சொல்கிறேன் இது ரேமரின் கருத்து எனவே நான் கூறுகிறேன் மூக்கிலிருந்து சிறிய கோணத்தில் சிறிய ஆல்பாவில் ஓட்டம் பிரிக்கிறது மற்றும் உடனடியாக மீண்டும் இணைகிறது இது நல்லது ஆல்பா அதிகரித்ததால் செப்பரேஷன் பாப்ள் ட்ரைக்ளிங் எட்ஜ் நோக்கி நீண்டுள்ளது என்று நான் சொன்னால் மெல்லிய மற்றும் மிக மெல்லிய ஏரோஃபாயிலுக்கு உள்ள ஒற்றுமையை பற்றி நாம் காண முயற்சித்தால் இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள் லிப்ட் இழப்பு மென்மையானது ஆனால் பிட்ச் தருணத்தில் பெரிய மாற்றங்கள் அந்த வித்தியாசம் மிக மெல்லிய 2 3 4 t c சிறிய அங்கிள் ஆப் அட்டாக்கில் மூக்கிலிருந்து பிரிந்து ஓட்டம் இருப்பதைக் காணலாம் மற்றும் செபேரேட்டின் பாப்ள் நீளும் இது இதுபோன்றே இருக்கும் இது மெல்லியதாக இருந்தால் ஒரு செபேரேட்டின் பப்பிள் உள்ளது இப்போது நான் அங்கிள் ஆப் அட்டாக் அதிகரிக்கும்போது செபேரேட்டின் பப்பிள் இதற்கு மேல் செல்கிறது மேலும் இந்த நான் அங்கிள் ஆப் அட்டாக் அதிகரித்தால் முழு செபேரேட்டின் பப்பிள் இங்கு உடைக்கிறது இயக்கம் ட்ரைக்ளிங் எட்ஜ் இருந்து லீடிங் எட்ஜ் ல் உள்ளது எனவே ஆல்பா அதிகரித்ததால் ட்ரைக்ளிங் எட்ஜ் நோக்கி ஒரு செபேரேட்டின் பப்பிள் நீள்கிறது இங்கே ஒரு பிரிப்பு நடக்கிறது இங்கு லிப்ட் இழப்பு மென்மையானது ஆனால் பிட்ச் மொமெண்ட்டில் பெரிய மாற்றம் எனவே இதுதான் ரேமர் பகிர்ந்த கருத்து ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் இதை வெவ்வேறு ஏரோஃபைல் உடைய ஏரோடைனமிக் பண்புகள் என்று பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு ஏரோ டைனமிஸ்ட்டுடன் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அவருடன் உரையாடுங்கள் அதில் இந்த விஷயம் நடக்காது அல்லது இந்த விஷயங்கள் சரியாக நடக்க எனது ஏரோஃபாயிலை எவ்வாறு தனிப்பயனாக்குவது என்று கேளுங்கள் எனவே அதனால்தான் எப்போதும் ஒரு வடிவமைப்பாளர் குறிப்பிட்ட செயல்திறன் வகையைத் தேடும் போது ஒரு ஏரோ டைனமிஸ்டுகளுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு உரையாடிக்கின்றனர் உதாரணமாக அவர் 600 700 கிலோ எடை உள்ள ஒரு விமானத்தை அல்லது ஆளில்லா வான்வழி வாகனத்தை வடிவமைக்கிறார் என்றால் வேகம் அதிகமாக இல்லை எனவே அங்கு ஒரு வேலை வெர்டிகள் அப்வார்ட் கஸ்ட் இருத்தால் அங்கு அது பெரிய அங்கிள் ஆப் அட்டாக் அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே வடிவமைப்பாளர் ஏரோ இயக்கவியலாளர்களைக் கேட்பார் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டால் பண்புகளைக் கொண்ட ஏரோஃபைல் எனக்கு கொடுக்க முடியுமா என்று ஏரோஃபாயில் எது கிடைத்தாலும் ஒரு வடிவமைப்பாளர் திருப்தி அடையாமல் இருக்கலாம் வடிவமைப்பாளர்கள் தனிப்பயனாக்கப்பட்ட ஏரோஃபாயில் பண்புகள் கூட அவருக்கு மகிழ்ச்சி தராது என்னயெனில் ஒரு ஏரோஃபைல் வடிவத்தை உள்ளமைக்க ஒரு வரம்பு உள்ளது ஆனால் பின்னர் வடிவமைப்பாளர் சும்மா உட்கார மாட்டார் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஒரு வடிவமைப்பாளர் பகுப்பாய்வு செய்யும் நபரிடமிருந்து வேறுபட்டவர் ஒரு வடிவமைப்பாளர் கூட என்ன செய்வார் இதுவே ஏரோஃபாயிலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச ஸ்டால் கோணம் என்று கொள்வோம் எனவே நன் இங்கு ஸ்ப்ளிட் ஏரோபியில் வைக்கிறேன் பயன்படுத்துகிறேன் எனவே இது இருத்தால் என்ன நடக்கும் இல்லையென்றால் என்னவாகும் சரி இது ஒரு 12 13 டிகிரி ஸ்டாலில் கோணம் கொண்டுள்ளது என்று வைத்து கொள்வோம் நீங்கள் ஸ்பிலிட் ஏரோபியில் வைக்கும் தருணத்தில் காற்று இங்கிருந்து சென்று வெளி வருவதை பார்க்கலாம் இதுவே ஸ்டால் கோணத்தை அதிகப்படுத்துகிறது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பகுதியில் உள்ள பள்ளத்தில் காற்று வருகிறது இதுபோன்று செல்லவேண்டும் இந்த வழியில் வந்து பாதையை பின்பற்ற வேண்டும் இது போன்றுதான் மில்லியன் டாலர் வடிவமைப்புகள் விண்ட் டன்னால் CFD போன்றவற்றில் முக்கியமாக இடம் வகிக்கிறது நான் எனது அறிவை ஒரு வடிவமைப்பாளராகவும் ஒரு அனலிஸ்ட்ஸ் ஆகவும் பகிர்ந்துள்ளேன் மற்றும் ஒரு எடுத்து காட்டும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஏரோ டயனாமிஸ்ட் அல்ல நீங்கள் ஒரு கட்டமைப்பாளரும் அல்ல நீங்கள் ஒரு வடிவமைப்பாளர் எனவே நீங்கள் பிரகாசமாக இருக்க புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் இரண்டுமே சமமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதற்க்கு தயாராகா இருக்கிறீர்களா இல்லையா நாம் இந்த பாடத்தில் இருந்து அதை நாம் கற்று கொள்வோம் நான் நிச்சயமா சொல்வேன் நீங்கள் பிரகாசமாக மாறுவீர்கள் என்று மிக்க நன்றி